இந்த விரிவுரையில் டெல்டா ஜி டெல்டா டி எம் உடன் கையாளும் தெர்மோடைனமிக் தரவுத்தளத்தைப் பற்றி விவாதிப்போம் இது முன்னர் வெவ்வேறு சோதனை நுட்பங்களைப் பயன்படுத்தி விவாதித்தோம் அத்துடன் ஒரு புரதத்தை நிறுவுவதற்கு முக்கியமான ரெசிடுயுகளை எவ்வாறு கண்டறிவது எனவே முந்தைய சொற்பொழிவில் புரத நிலைத்தன்மை பற்றி விவாதித்தோம் புரத நிலைத்தன்மை என்றால் என்ன இது ஒரு இலவச ஆற்றல் வேறுபாடு மாணவர் மடிந்த நிலை மடிந்த மற்றும் விரிவடைந்த நிலைகள் சரி எனவே இந்த இலவச ஆற்றல் மாற்றத்தின் மதிப்பு என்ன இது ஒரு மோலுக்கு 5 முதல் 20 கிலோ கலோராகும்5 10 Kcalmole எனவே ஸ்திரத்தன்மை குறித்த தரவை வழங்கக்கூடிய பல்வேறு சோதனை நுட்பங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக தெர்மல் டினேச்சரேஷன் அல்லது டினேச்சர் மற்றும் டினேச்சுரன்ட் வட்ட டைக்ரோயிசம் ஃப்ளோரசன்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டிஃபெரென்ஷியல் ஸ்கேனிங் கலோரிமெட்ரி போன்ற பல சோதனை நுட்பங்கள் உள்ளன எனவே புரத நிலைத்தன்மை குறித்த தரவைப் பெற இந்த சோதனைகளைப் பயன்படுத்தலாம் வெவ்வேறு தொடர்புகளின் பங்களிப்பு எடுத்துக்காட்டாக ஹைட்ரோபோபிக் இன்டராக்ஷன் எலக்ட்ரோஸ்டேடிக் இன்டராக்ஷன் ஹைட்ரஜன் பிணைப்புகள் வான் டெர் வால்ஸ் புரதத்தின் மடிந்த கட்டமைப்பில் உள்ள டிஸல்பைட் பிணைப்புகள் விரிவடைந்த நிலைக்கு இந்த என்ட்ரோபி பங்களிப்பு பற்றி நாங்கள் விவாதித்தோம் இந்த 2 வகையான தொடர்புகளை நீங்கள் இணைக்கும்போது மேலும் விரிவடைந்த மற்றும் மடிந்த நிலைக்கு இடையில் நிகர இலவச ஆற்றல் மாற்றத்தை பெறுகிறோம் மேலும் இந்த தரவை சோதனை தரவுகளுடன் ஒப்பிடுகிறோம் ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றலை எவ்வாறு பெறுவது மாணவர் டெல்டா சிக்மாவிலிருந்து இந்த அணு சல்வேஷன் அளவுருக்கள் மற்றும் மடிந்த மற்றும் விரிவடைந்த நிலைகளில் அணுக்களின் கரைப்பான் அக்சிசிபிள் சர்பேஸ் ஏரியா அயன் ஜோடிகளிடமிருந்து நீங்கள் பெறக்கூடிய மின்காந்த இடைவினைகள் அல்லது இந்த கூலொம்ப்ஸ் விதியிலிருந்து நீங்கள் ஹைட்ரஜன் பிணைப்புகளையும் இந்த தூரத்தின் அடிப்படையில் வான் டெர் வால்ஸ் தொடர்புகளையும் பெறலாம் எனவே இப்போது இலவச ஆற்றல் வேறுபாடு மிக சிறிது மற்றும் புரதத்தின் செயல்பாடு நிலையானது என்பது கண்டறிய பட்டது புரத அமைப்புகளை நீங்கள் ஆராய்ந்தால் புரதத்தை உறுதிப்படுத்துகின்ற உங்களுக்குத் தெரிந்த முக்கியமான ரெசிடுயுகளை அடையாளம் காண முடியுமா எனவே இந்த ரெசிடுயுகளை அடையாளம் காண பல்வேறு முறைகள் உள்ளன கணக்கிடக்கூடிய அம்சங்களிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய முறைகளில் ஒன்று உங்கள் புரதத்தின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் தொடர்புகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த புரத கட்டமைப்புகளை நீங்கள் ஆராய்ந்தால் முன்னர் நாங்கள் விவாதித்த ஹைட்ரோபோபசிட்டி என்பது புரத கட்டமைப்புகளை உறுதிப்படுத்தும் காரணிகளில் ஒன்றாகும் எனவே ஹைட்ரோபோபிக் தன்மையை அடிப்படையாகக் கொண்ட பல்வேறு இடைவினைகள் மற்றும் பல்வேறு அம்சங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதைப் போல ஒரு புரதம் மற்றும் நீண்ட தூர இடைவினைகளில் உள்ள ரெசிடுயுகளின் ஹைட்ரோபோபிக் நடத்தை எவ்வாறு அளவிட முடியும் உங்கள் புரதத்தில் உள்ள இரண்டு ரெசிடுயுகள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு தூரம் தொடர்பு கொள்கின்றன என்பதற்கான தகவல்களை இது உங்களுக்குக் கூறும் அவை நீண்ட தூர இடைவினைகள் அல்லது ஷார்ட்ரேங்ச் காண்டாக்ட் மற்றும் ஒரு ரெசிடுயு எத்தனை தொடர்புகளை உருவாக்க முடியும் என்பதற்கான தகவல்களை கூறும் எனவே நீண்ட தூர இடைவினைகளைப் பயன்படுத்தி லாங் ரேங்ச் ஆர்டர் அல்லது மல்டிபிள் காண்டாக்ட் இண்டெக்ஸ் மற்றும் கன்செர்வேசன் போன்ற சில அம்சங்களைப் பற்றி விவாதித்தோம் எனவே கன்செர்வேசன் ஐ பெறலாம் மாணவர் சீக்வென்ஸ்கள் சீக்வென்ஸ்கள் உங்களிடம் அமினோ அமில வரிசை இருந்தால் நீங்கள் ஹோமோலோகோஸ் சீக்வென்ஸ்களைப் பெறலாம் ஹோமோலோகோஸ் சீக்வென்ஸ்களிலிருந்து எந்தவொரு நிலையிலும் குறிப்பிட்ட ரெசிடுயு இடமளிக்கப்படுவதைக் காணலாம் பல்வேறு அம்சங்கள் இருந்தால் நீண்ட தூர இடைவினைகள் மற்றும் கன்செர்வேசன் ஆகியவற்றின் ஹைட்ரோபோபிக் தன்மை ஆகியவையே முக்கிய அம்சங்கள் இந்த 3 அம்சங்களை ஹைட்ரோபோபிக் தன்மை மற்றும் நீண்ட தூர இடைவினைகள் நீங்கள் புரத 3D கட்டமைப்புகளிலிருந்து பெறலாம் 3D கட்டமைப்புகளிலிருந்து எனவே அமினோ அமில வரிசை தகவல்களிலிருந்து நீங்கள் கன்செர்வேசன் பெறக் கூடுமா இந்த அம்சங்களை எவ்வாறு பெறுவது என்பதையும் இந்த அம்சங்களின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட புரதத்தை உறுதிப்படுத்தக்கூடிய தரவை நாங்கள் எவ்வாறு பெறுகிறோம் என்பதையும் விளக்கலாம் எனவே முதல் படி ஒரு புரதத்தில் உள்ள அனைத்து ரெசிடுயுகளுக்கும் இந்த அளவுருக்களின் மதிப்புகளை கணக்கிட வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு புரதத்தில் 100 ரெசிடுயுகள் உள்ளன ஒவ்வொரு ரெசிடுயுவிற்கும் ஹைட்ரோபோபிக் தன்மை நீண்ட தூர இடைவினைகள் மற்றும் கன்செர்வேசன் மதிப்பெண் போன்ற இந்த குறிப்பிட்ட எழுத்துக்களின் அடிப்படையில் அளவுருக்களைக் கணக்கிடலாம் எனவே நீங்கள் ஹைட்ரோபோபிக் தன்மையை விரும்பும்போது புரதச் சூழலில் உள்ள ஒவ்வொரு ரெசிடுயு ஹைட்ரோபோபிக் நடத்தையையும் அளவிட நீங்கள் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டியைப் பயன்படுத்தும் போது சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி பற்றி நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் அதேபோல் வெளியில் நெருக்கமாக வரிசையில் தொலைவில் இருக்கும் 2 ரெசிடுயுகளுக்கிடையேயான தொடர்புகளின் அடிப்படையில் லாங் ரேங்ச் ஆர்டர் நாம் கணக்கிட முடியும் லாங் ரேங்ச் ஆர்டர் ஐ கணக்கிட இந்த தகவலைப் பயன்படுத்துகிறோம் உறுதிப்படுத்தல் மையம் லாங் ரேங்ச் ஆர்டர் க்கு ஒத்ததாகும் இது நீண்ட தூர தொடர்புகளையும் உள்ளடக்கியது சில ரெசிடுயுகளின் கொத்துக்களை நீங்கள் காணலாம் மற்றும் இந்த ரெசிடுயுகள் இவற்றோடு தொடர்பு கொண்டுள்ளன கன்செர்வேசன் மதிப்பெண்ணைப் போலவே இது வெவ்வேறு ஹோமோலோகஸ் சீக்வென்ஸ்களில் அதே நிலையை ஆக்கிரமித்துள்ள ரெசிடுயுகளின் இருப்பிடத்தைப் பொறுத்தது ஏற்கனவே இந்த அளவுருக்களின் வளர்ச்சியைப் பற்றி நான் விவாதித்தேன் இந்த அளவுருக்களை எவ்வாறு பெறுவது மற்றும் புரத கட்டமைப்புகளில் நிலைபெறும் ரெசிடுயுகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை மீண்டும் ஒரு சுருக்கமாகக் கூறுவேன் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி புரத சூழலில் உள்ள ஒவ்வொரு ரெசிடுயுகளின் ஹைட்ரோபோபிக் நடத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டியை எவ்வாறு பெறுவது மாணவர் சராசரி ஒவ்வொரு ரெசிடுயுவிற்கும் நீங்கள் ஆரம் r உடைய கோளத்தை உருவாக்கலாம் இங்கே நீங்கள் ஆரம் 8 ஆங்ஸ்ட்ரோம் என்பதைக் காணலாம் மற்றும் 8 ஆங்ஸ்ட்ரோமின் இந்த எல்லைக்குள் நிகழும் ரெசிடுயுகளை அடையாளம் காணலாம் மேலும் ஒவ்வொரு ரெசிடுயுவிற்கும் சோதனை மதிப்பு எங்களிடம் உள்ளது இது ஒரு மைய ரெசிடுயுவால் சூழப்பட்டுள்ளது இது ஒரு மைய ரெசிடுயு பின்னர் நாங்கள் மதிப்புகளைச் சேர்ப்போம் இறுதியாக மைய ரெசிடுயுவை சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டியை நீங்கள் பெறுவீர்கள் எடுத்துக்காட்டாக H j என்றால் j T என்றால் நீங்கள் 3 மதிப்பை இங்கே பெறலாம் நீங்கள் மதிப்புகளைப் பெறலாம் N ij இன் சுருக்கத்தில் இது j உடன் சூழப்பட்ட வகை i இன் எச்சங்கள் எடுத்துக்காட்டாக இந்த த்ரோயோனைனால் சூழப்பட்ட எத்தனை அலனைன்கள் அல்லது வாலின்கள் அந்த5 Iஐத் ரெசிடுயுவின் ஹைட்ரோபோபிக் குறியீட்டால் பெருக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இந்த ஹைட்ரோபோபசிட்டி மதிப்புகள் மூலம் 5 முறை தீர்வுக்கான மதிப்பை நீங்கள் பெருக்கலாம் எனவே இங்கே H j என்பது மைய ரெசிடுயு மற்றும் N ij என்பது j ஐச் சுற்றியுள்ள i இன் ரெசிடுயுகளின் எண்ணிக்கை மற்றும் h i என்பது சோதனை மதிப்புகள் அல்லது நீங்கள் ஆக்டானோல் நீர் சோதனைகள் அல்லது எத்தனால் நீர் சோதனைகளில் இருந்து எடுக்கலாம் எனவே நீங்கள் மதிப்புகளைப் பயன்படுத்தலாம் எனவே இறுதியாக இது புரதச் சூழலில் உள்ள ஹைட்ரோபோபிக் நடத்தை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு புரதத்தை எடுத்துக் கொண்டால் வெவ்வேறு நிலைகளில் ஒரே ரெசிடுயுகளுக்கான மதிப்புகள் வேறுபட்டவை எனவே சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டியைப் பெற இந்த பி பி பராமைப் பயன்படுத்தலாம் நீங்கள் பி பி பரமுக்குச் சென்று முந்தைய வகுப்புகளில் விவாதித்தீர்கள் மேலும் இது உங்கள் உள்ளீட்டு புரதப் பெயரை எந்த புரதத்தை நீங்கள் ரெசிடுயுகளின் ஹைட்ரோபோபசிட்டியை அடையாளம் காண விரும்பு கிறிர்களோ அதை கொடுக்கும் எனவே இங்கே பிடிபி பரம் 4 MBN என்பது மயோகுளோபின் மற்றும் நீங்கள் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டியைக் கிளிக் செய்ய வேண்டும் இதைச் செய்தவுடன் நீங்கள் மதிப்புகளைப் பெறுவீர்கள் உங்கள் புரதத்தில் உள்ள அனைத்து ரெசிடுயுகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ரெசிடுயுகளுக்கும் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டியைக் காணலாம் எடுத்துக்காட்டாக டைரோசின் 103 இன் ஹைட்ரோபோபசிட்டி என்ன Student 19 Student 64 64 சரி எனவே இந்த சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி மதிப்புகளை நீங்கள் ஆராய்ந்தால் சில ரெசிடுயுகள் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டியில் அதிகமாக உள்ளன அவற்றில் சில குறைவாக உள்ளன சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டியில் மிக அதிகமாக இருக்கும் சில ரெசிடுயுகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா எடுத்துக்காட்டாக உங்கள் மோல் LEU க்கு 20 கிலோ கலோரி 20Kcalmole வரம்பை வைத்தால் இது அதிகம் நீங்கள் ஐசோலூசின் மற்றும் அலனைன் ஆகியவற்றைக் காணலாம் எனவே இந்த ரெசிடுயு 104 107 110 ஐ அமைக்கிறது இந்த ரெசிடுயுகளுக்கு ஹைட்ரோபோபசிட்டி தன்மை அதிகமாகும் எனவே இந்த மதிப்புகள் எந்த ரெசிடுயுகள் அதிக தொடர்புகளைக் கொண்டுள்ளன என்பதையும் புரதச் சூழலில் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டியில் எந்த ரெசிடுயுகள் செறிவூட்டப்படுகின்றன என்பதையும் உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே 3 டி கட்டமைப்புகளுடன் கணிக்கும் எவரிடமிருந்தும் நீங்கள் கணக்கிடக்கூடிய அவற்றின் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டிக்கு இப்போது ஒரு அளவுரு உள்ளது இரண்டாவது அம்சம் நீங்கள் லாங் ரேங்ச் ஆர்டர் பயன் படுத்தலாம் லாங் ரேங்ச் ஆர்டர் என்றால் என்ன மாணவர் அதிகமான தொடர்புகளின் எண்ணிக்கை வெளியில் அருகிலும் வரிசையில் தொலைவில் உள்ள தொடர்புகளை நீங்கள் காணலாம் எனவே உங்களிடம் 2 அளவுருக்கள் உள்ளன ஒன்றை சரிசெய்ய வேண்டியது வெளியில் உள்ளது எனவே இங்கே நாம் 8 ஆங்ஸ்ட்ரோமின் தூரத்தையும் வரிசையின் தூரத்தையும் பயன்படுத்துகிறோம் எனவே இங்கேயும் நாம் மிகவும் வித்தியாசமான தூரங்களை பயன்படுத்தலாம் இங்கு 12 ரெசிடுயுகளின் கட் ஆஃப்க்களைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் ரெசிடுயுகளை அடையாளம் காணலாம் மற்றும் எந்த ரெசிடுயுகள் ஜோடிகள் குறைந்தது 12 ரெசிடுயுத் தள்ளி இருக்கும் என்பதைக் காணலாம் ஆகவே உண்மையில் நான் இதைக் காட்டிய முந்தைய வரைபடத்தைப் பார்த்தால் தெரியும் நீங்கள் 3 மற்றும் 152 ஐ எடுத்துக் கொண்டால் நாம் இந்த y ஐi எடுத்துக் கொண்டால் இது j க்கு சமமாக இருந்தால் இந்த வழக்கில் 153 ஐ எடுத்துக் கொண்டால் j ஐ 98 க்கு சமமாகக் காணலாம் இந்த வழக்கில் ij i மைனஸ் j இது 1 க்கு சமம் எனவே N ij 0 க்கு சமம் ஏனென்றால் எனக்கு குறைந்தபட்சம் 12 க்கு சமமாக i j தேவைப்படுகிறது எனவே ij 98 க்கு சமமாக இருந்தால் இது j ஆகும் பின்னர் நீங்கள் i மைனஸ் j ஐ இது 154 க்கு சமம் என்று பார்க்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் இது 52 பிளஸ் 54 க்கு5254 சமம் இது 12 ஐ விட அதிகமாக உள்ளது இந்த விஷயத்தில் n ij 1 க்கு சமம் எனவே ஒவ்வொரு ரெசிடுயுற்கும் குறைந்தபட்சம் 12 ரெசிடுயு தள்ளி இருக்கும் எத்தனை ரெசிடுயுகளை நீங்கள் எடுக்கலாம் 152க்கு எத்தனை ரெசிடுயுகளை எடுத்துக்கொள்கிறோம் அவை 98நீண்ட தூர தொடர்புகளை உருவாக்குகின்றன 95 மற்றும் இது 94 இந்த விஷயத்தில் நீங்கள் 1 முதல் 3 க்கு சமமான n ij ஐக் காணலாம் உங்களிடம் n ij இருந்தால் உங்கள் புரதத்தில் உள்ள ரெசிடுயுகளின் எண்ணிக்கையை நீங்கள் அறிவீர்கள் மேலும் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி இந்த லாங் ரேங்ச் ஆர்டர் ஐ 3 மற்றும் 3 க்கு சமமாகக் கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக 3 3 நீங்கள் மதிப்புகளைப் பெறலாம் எனவே நீங்கள் மதிப்புகளைப் பெற பி பிபரம் ஐப் பயன்படுத்தலாம் எனவே இங்கே நீங்கள் அதே பி பி ஐடியைக் கொடுத்தால் லாங் ரேங்ச் ஆர்டர் ஐ வழங்கினால் நாங்கள் சமர்ப்பித்தால் நீங்கள் எண்களைப் பெறுவீர்கள் எண்களைப் பார்த்தால் அது 0 ஆகும் மாணவர் உள்ளூர் தொடர்புகள் மட்டுமே உள்ளூர் இடைவினைகள் மட்டுமே முக்கியமாக 4 எம்பிஎன் மயோகுளோபின் என்பதால் அதில் உள்ள அனைத்து ஆல்பா புரதங்களும் முக்கியமாக ஆல்பா வெளியீடுகளைக் கொண்டிருக்கின்றன இந்த மதிப்பு 0 ஆக இருப்பதற்கான காரணம் இதுதான் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் அதிக எண்களைக் காணலாம் 0 எனவே நீங்கள் வெவ்வேறு புரதங்களை எடுத்துக் கொண்டால் வெவ்வேறு கட்டமைப்புகளைப் பார்த்தால் தொடர்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த எண்களின் மாறுபாட்டைக் காணலாம் உதாரணமாக நீங்கள் அனைத்து பீட்டா புரதங்களையும் எடுத்துக் கொண்டால் இந்த புரதங்கள் பல ரெசிடுயுகள் நீண்ட தூர தொடர்புகளுடன் செல்வாக்கு செலுத்துவதைக் காணலாம் மேலும் இந்த அனைத்து ஆல்பா பீட்டா புரதங்கள் விஷயத்தில் அதிக மதிப்பு காணலாம் எனவே சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி பற்றியும் மேலும் லாங் ரேங்ச் ஆர்டர் மற்றும் உறுதிப்படுத்தல் மையம் பற்றி நாங்கள் விவாதித்தோம் இது முக்கியமாக நீண்ட தூர இடைவினைகள் தொடர்பான தகவல்களிலிருந்தும் உள்ளது எனவே இங்கே இரண்டு ரெசிடுயுகளும் உறுதிப்படுத்தல் மையங்களின் ஒரு பகுதியாக இருப்பதைக் கண்டால் அவை நீண்ட தூர இடைவினைகளில் ஈடுபட்டிருந்தால் இந்த தொடர்புகளை உருவாக்கக்கூடிய சில கொத்து ரெசிடுயுகளைக் கண்டறிந்து பின்னர் இந்த கொத்துகள் 10 ரெசிடுயுகள் மட்டுமாவது ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கிறதா என்று பாருங்கள் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த சேவையக SCide ஐப் பயன்படுத்தலாம் எனவே இது பி பி குறியீட்டில் கேட்கும் உறுதிப்படுத்தல் மையங்களை அடையாளம் காண அல்லது உங்கள் பி பி கோப்பை பதிவேற்றலாம் குறிப்பிட்ட சங்கிலியிலிருந்து நாம் காணக்கூடிய இந்த உறுதிப்படுத்தல் மையத்தை அவர்கள் கேட்கிறார்கள் அல்லது உங்களிடம் அதிக சங்கிலிகள் இருந்தால் வேறு வகையான சங்கிலிகளிலிருந்தும் பார்க்கலாம் எனவே இங்கே இது ஒரு முடிவு எனவே உரையையும் வரைகலையும் பெறலாம் இங்கே நீங்கள் சங்கிலித் தகவலைக் காண்கிறீர்கள் மற்றும் ரெசிடுயு 17 உறுதிப்படுத்தல் மையத்தில் ஈடுபட்டுள்ளது ஏனெனில் இந்த 27 மையத்தில் பல ரெசிடுயுகளைக் உள்ளன மேலும் அவை ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன அதேபோல் ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் அவர்கள் உறுதிப்படுத்தல் மையங்களை உருவாக்குகிறார்கள் இப்போது நாங்கள் கன்செர்வேசன் மதிப்பெண்ணைப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் கன்செர்வேசன் மதிப்பெண் ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமானது ஏனென்றால் அது வெவ்வேறு ஹோமோலோகஸ் சீக்குவன்ஸ்களிலிருந்து ஒரே நிலையை பராமரிக்கிறது கன்செர்வேசன் மதிப்பெண்ணை சரியாக கணக்கிடுவது பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் கன்செர்வேசன் மதிப்பெண்ணில் கணக்கிட எங்களுக்குத் தேவைப்படும் முக்கிய தகவல் என்ன மாணவர் பல சீக்குவன்ஸ் அலைன்மெண்ட் பல சீக்குவன்ஸ் அலைன்மெண்ட் எனவே எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு சீக்குவன்ஸ் இருந்தால் நீங்கள் ஹோமோலோகோஸ் சீக்குவன்ஸ்களைப் பெற்று அவற்றின் பல சீக்குவன்ஸ் அலைன்மெண்ட் செய்கிறீர்கள் அதிலிருந்து எந்த ரெசிடுயுகள் அதிகம் பாதுகாக்கப் படுகின்றன என்பதை நீங்கள் காணலாம் உதாரணமாக இங்கே நீங்கள் இதைப் பார்த்தால் இது மிகவும் பாதுகாக்கப்பட்டதைக் காணலாம் அனைத்து சீக்குவன்ஸ்களும் முக்கியமாக LEU கன்செர்வேசன் மதிப்பெண்ணை எவ்வாறு கணக்கிடுவது என்பது குறித்த பல்வேறு முறைகள் குறித்து விவாதித்தோம் fa u எளிமையானது என்று சொல்ல முடியும் ஏனெனில் கவனிக்கப்படாத அதிர்வெண் இந்த விஷயத்தில் நீங்கள் na ஆல் n ஆல் கணக்கிடலாம் இது நிலைகளின் எண்ணிக்கை எந்தவொரு குறிப்பிட்ட நிலையிலும் இருக்கும் வகை i இன் எத்தனை அமினோ அமிலங்கள் இது n அமினோ அமிலம் i குறிப்பிட்ட நிலை ஒவ்வொரு நிகழ்விற்கும் நீங்கள் எந்தவொரு குறிப்பிட்ட நிலையையும் பாதுகாப்பதைக் காணலாம் நீங்கள் fa இன் மடக்கைகளில் FA ஐக் காணலாம் அல்லது அவை எந்தவொரு குறிப்பிட்ட நிலைகளுக்கும் 1 முதல் 20 20 அமினோ அமில ரெசிடுயுகளுக்கு சமமானவை i 1 முதல் n வரை மாறுபடும் எண் என்றால் என்ன n என்பது ஒரு புரதத்தில் உள்ள ரெசிடுயுகளின் எண்ணிக்கை இந்த படத்தை சரியாகக் காட்டுகிறேன் எனவே மெஜந்தாவில் காட்டப் பட்டுள்ள ரெசிடுயுகள் நிகழும்போது சில ரெசிடுயுகள் மிகவும் பாதுகாக்கப் படுகின்றன இது மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒன்று மற்றும் நீல நிறத்தில் உள்ளவை மாறுபடும் எனவே நீங்கள் இந்த எண்களை 0 முதல் 9 வரை பெறலாம் இந்த விஷயத்தில் 9 மிகவும் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் 0 மிகவும் நெகிழ்வானது இது மிகவும் மாறுபடும் எனவே இப்போது நாம் அனைத்து அளவுருக்களையும் கணக்கிடலாம் எனவே நான் எந்தவொரு கட்டமைப்பையும் எடுத்துக்கொள்கிறேன் பியிடமிருந்து பெறப்பட்ட ரெசிடுயுவை நீங்கள் காணலாம் இது அதன் ஆயங்களை இங்கே வெளிப்படுத்துகிறது எனவே ஒவ்வொரு ரெசிடுயுவிற்கும் நீங்கள் கன்செர்வேசன் மதிப்பெண் மற்றும் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி லாங் ரேங்ச் ஆர்டர் மற்றும் உறுதிப்படுத்தல் மையம் ஆகியவற்றைக் கணக்கிடலாம் எனவே நீங்கள் இதை சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டியைச் சொல்லலாம் எனவே இப்போது இங்கே நாம் பல்வேறு வகையான அமினோ அமில ரெசிடுயுகளை அளிக்கிறோம் எனவே இங்கே இந்த 3 கன்செர்வேசன் மதிப்பெண்கள் மற்றும் இங்கே எங்களுக்கு ஹைட்ரோபோபசிட்டி மதிப்புகள் உள்ளன நாங்கள் ஒரு பி பி பரம் மற்றும் எல் ஓவிடமிருந்து பெற்றுள்ளோம் இதுவும் நீங்கள் பி பி பரமிலிருந்து பெறலாம் மற்றும் இறுதியாக உறுதிப்படுத்தல் மையம் இது 1 அல்லது 0 என்பதையும் நீங்கள் காணலாம் நிலைப்படுத்தல் மையம் 1 அது உறுதிப்படுத்தல் மையத்தில் ஈடுபடவில்லை என்றால் அது 0 ஆகும் எனவே இப்போது நமக்கு மதிப்புகள் உள்ளன இப்போது நிலைப்புத்தன்மையில் ஈடுபட்டுள்ள ரெசிடுயுகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் எனவே சோதனை தரவுகளுடன் பொருந்த வேண்டிய ரெசிடுயுகளை நீங்கள் அடையாளம் காணும்போது இந்த கட் ஆப் மதிப்புகள் இருந்தால் வேறுபட்ட கட் ஆப் மதிப்புகளுடன் இப்போது முயற்சித்து வருகிறோம் அந்த விஷயத்தில் த்ரெஷோல்ட் ஐ மாற்றலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட்ஐ எடுத்துக் கொண்டால் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி 20 க்கும் அதிகமாகவும் எல் ஆர் 02க்கும் அதிகமாகவும் உறுதிப்படுத்தல் மையம் 1 க்கு சமமாகவும் கன்சிடெரேஷன் ஸ்கொயர் 6 க்கு சமமாகவும் இருக்கும் அதாவது அந்த ரெசிடுயு மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதாவது ஹோமோலோகோஸ் சீக்வென்ஸ்கள் அதற்கு அதிகமான தொடர்புகள் மற்றும் அதிக ஹைட்ரோபோபிக் தன்மை இருக்க வேண்டும் இது சில குறிப்பிட்ட ரெசிடுயுகளை இழக்கக்கூடும் சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடுயுகள் சில சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடுயுகளும் இந்த வகை அதிக எண்ணிக்கையிலான நுழைவு மதிப்புகளைக் கொண்டிருப்பதை தரவுகளில் காணலாம் நீங்கள் இந்த நிபந்தனைகளைச் செய்யும் போது இந்த எண்களைக் கண்டால் அவை எல்லா நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யும் ரெசிடுயுகள் கன்செர்வேசன் 6 க்கு மேல் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் ரெசிடுயுகளில் 6 க்கும் அதிகமான உள்ளன மேலும் உறுதிப்படுத்தல் மையம் 1 க்கு சமமாக இருந்தால் சரியாக இருக்கிறது ஹைட்ரோபோபசிட்டியை நீங்கள் தேடுகிறீர்கள் அதற்கு வரம்பு என்ன 20 க்கு மேல் அது 20 க்கு மேல் இருந்தால் இந்த நிலை பூர்த்தி செய்யப்படும் பின்னர் லாங் ரேங்ச் ஆர்டர் 02 க்கு மேல் எனவே இந்த இரண்டு மதிப்புகளையும் நீங்கள் காணலாம் ஆனால் இது மட்டுமே அனைத்து நிலைகளையும் பூர்த்தி செய்யும் பின்னர் அலனைன் 110 என்று சொல்லலாம் இது அவற்றின் குறிப்பிட்ட புரதத்தின் ஸ்திரத்தன்மைக்கு ஒரு முக்கியமான ரெசிடுயுவாகும் இந்த புரத கட்டமைப்பை உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகள் இதுதான் என்பதை நீங்கள் காணலாம் எனவே சோதனைகளுடன் ஒப்பிடும் ரெசிடுயுகளை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்களா இல்லையா என்பதை இப்போது ஒப்பிட விரும்புகிறோம் எனவே டிஐஎம் பேரல் புரதங்களைப் பற்றி விவாதிக்கப்பட்ட புரதங்களின் தொகுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இந்த புரதங்கள் அவை சீக்குவன்ஸ் ஐடென்டிட்டியை வேறுபடுத்தியுள்ளன ஆனால் அவை பொதுவான மடிப்பு இந்த ஆல்பா ஹெலிக்ஸ்களை இப்போது பார்த்தால் அவை சில பொதுவான மடிப்புகளைக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்டால் அதன் உள் பகுதி முக்கியமாக பீட்டா ஸ்ட்ராண்ட் ஆகும் நீங்கள் ஒருவருக்கொருவர் மாற்றாக இருக்கும் சீக்குவன்சைப் பார்த்தால் ஒன்று ஹெலிக்ஸ் ஒன்று ஸ்ட்ராண்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்ட் மற்றும் பல உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது சோதனை ரீதியாக அடையாளம் காணப்பட்ட எந்த ரெசிடுயுகளையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா என்பதை தரவுகளை சரிபார்க்கிறோம் எனவே மற்றொரு விஷயம் கிளைசின் 229 இது இங்கே எனவே இந்த ரெசிடுயு ரெசிடுயுகளை உறுதிப்படுத்துவதாக அடையாளம் காணப்படுகிறது ஏனெனில் அவை சைட் டைரெக்ட் பிறழ்வு பரிசோதனைகள் மூலம் நீங்கள் புரதத்தை ஸ்திரமின்மைக்கு உட்படுத்தினால் இந்த ரெசிடுயுகள் ஸ்திரத்தன்மைக்கு முக்கியம் என்று நீங்கள் கூறலாம் எனவே இங்கே நீங்கள் அடையாளம் கண்ட சிவப்பு நிறங்கள் அனைத்தும் முக்கியமாக ஸ்திரத்தன்மையில் ஈடுபட்டுள்ள ரெசிடுயுகள் எனவே நீங்கள் அடையாளம் கண்ட கிளைசின் 229 ரெசிடுயுகளை உறுதிப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளது சிறிது காலத்திற்கு பிறகு 2004 க்குப் பிறகு சிஸ்டைன் 126 என்பதை கண்டறிந்தனர் இது ஸ்திரத்தன்மைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இங்கே நான் சிஸ்டைன் 126 ஐக் காணலாம் இந்த ரெசிடுயுவும் இந்த குறிப்பிட்ட புரதத்தில் உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளாக அடையாளம் காணப்படுகிறது அதேபோல் பல ரெசிடுயுகள் சோதனைகளுடன் ஒப்பிடுவதை நீங்கள் காணலாம் மேலும் இந்த ரெசிடுயுகள் ஸ்திரத்தன்மைக்கு முக்கியம் என்பதை நீங்கள் காணலாம் ஸ்திரத்தன்மைக்கு ரெசிடுயு முக்கியமா என்பதைப் பார்க்க மற்றொரு காரணி பி காரணி எனவே இந்த விஷயத்தில் அது கடினமானதாக இருந்தால் ரெசிடுயுகள் மிகவும் நிலையானவை எனவே நான் முன்பு விவாதித்த இயல்பாக்கப்பட்ட பி மதிப்பெண்ணை பி மைனஸ் பி க்கு சமமாகக் கணக்கிட்டோம் இது இந்த பி காரணிகளின் சராசரி மற்றும் பி சிக்மா ஒரு விலகல் Bnorm B BmeanBsigma இது 1 க்கு சமமாக இருந்தால் நாம் இயல்பாக்கினால் இது நெகிழ்வானது மற்றும் 1 ஐ விட குறைவாக அல்லது சமமாக இருந்தால் இது கடுமையானது இந்த புள்ளிவிவரத்தில் நான் முன்னர் இந்த எண்ணிக்கையைக் காட்டினேன் பல ரெசிடுயுகள் நீல நிறத்தில் உள்ளன அவற்றிற்கு மதிப்புகள் இல்லை மற்றும் அவற்றில் சில சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் உள்ளன அங்கு அவை பி காரணிகளைப் பொறுத்து இயக்கங்களைக் கொண்டுள்ளன எனவே இங்கே நீங்கள் எண்களைக் கொடுக்கிறீர்கள் அவற்றில் சில மிக உயர்ந்தவை அவை நெகிழ்வானவை இங்கே இந்த விஷயத்தில் அவை கடுமையானவை சில புரதங்களுக்கான தரவைக் காண்பிக்கும் சில ரெசிடுயுகளை இப்போது அடையாளம் கண்டுள்ளேன் எனவே இவை பி பி குறியீடு 4 எழுத்து குறியீடு மற்றும் உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளைக் காண்க எனவே எடுத்துக்காட்டாக கிளைசின் 139 வாலின் 195 லியூசின் ஐசோலூசின் என பல ரெசிடுயுகள் எனவே சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி லாங் ரேங்ச் ஆர்டர் உறுதிப்படுத்தல் மையம் மற்றும் கன்செர்வேசன் மதிப்பெண் ஆகியவற்றிற்கான 4 அளவுருக்கள் உள்ளன எனவே இந்த எல்லா எண்களிலிருந்தும் நீங்கள் இதை அடையாளம் காணலாம் இவை அனைத்தும் மிக உயர்ந்தவை இது எல்லா நிபந்தனைகளையும் பூர்த்திசெய்தது மேலும் பி காரணிகள் மற்றும் அவற்றில் பெரும்பாலானவற்றை நீங்கள் பார்த்தால் 957 இல் 91 இருந்தால் 957 இல் 931 இது 97 சதவீதம் பி காரணிகளைப் பெறுங்கள் அவை எதிர்மறையானவை அவை தொடர்புடைய புரதங்களில் மிகக் குறைந்த அணு இடப்பெயர்ச்சியைக் கொண்டிருக்கும் ரெசிடுயுகளில் ஒன்றைக் கொண்டுள்ளன என்பதைக் குறிக்கிறது அவர்கள் சராசரி பி காரணி கணக்கிட்டுள்ளனர் எனவே அவர்கள் பி காரணிகள் எதிர்மறையாக இருப்பதை இங்கே காணலாம் எனவே அவை ஸ்திரத்தன்மைக்கு முக்கியம் மற்றும் பெரும்பாலான ரெசிடுயுகள் 97 சதவிகித ரெசிடுயுகள் எதிர்மறை மதிப்புகளைக் கொண்டுள்ளன எனவே இவை புரத கட்டமைப்புகளில் உள்ள ரெசிடுயுகளை உறுதிப்படுத்துவதையும் காணலாம் எனவே இந்த ஸ்திரத்தன்மையில் ஈடுபடுவதற்கு ரெசிடுயுகளின் குறிப்பிட்ட விருப்பத்தேர்வுகள் உள்ளனவா என்பதை இப்போது நீங்கள் காண விரும்புகிறீர்கள் நான் எதிர்பார்த்தபடி சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி ஒரு காரணியாகும் எனவே பெரும்பாலான ஹைட்ரோபோபிக் ரெசிடுயுகள் ஸ்திரத்தன்மைக்கு முக்கியம் ஏனெனில் நீங்கள் இந்த ரெசிடுயுகளை சார்ஜ் செய்யப்பட்டவற்றுடன் மாற்றினால் இது புரதத்தை சீர்குலைக்கும் எனவே இதை பற்றி அறிய முடிந்தது இது ஸ்திரத்தன்மை ரெசிடுயுகளின் நிகழ் அதிர்வெண் எனவே வேலின் ஐசோலூசின் மற்ற ரெசிடுயுகளுடன் ஒப்பிடும்போது 10 ஐ விட அதிகமாக அமைக்கிறது மேலும் சார்ஜ் செய்யப்பட்ட சில ரெசிடுயுகளும் அவை ரெசிடுயுகளை உறுதிப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளன என்பதையும் இங்கே காணலாம் உதாரணமாக இந்த அர்ஜினைன் குளுட்டமிக் அமிலத்தைக் காணலாம் ஹைட்ரோபோபிக் ரெசிடுயுகளுடன் ஒப்பிடும்போது குறைவாக இருப்பதைப் பற்றிய விருப்பத்தையும் இங்கே காணலாம் இது ஹைட்ரோபோபிக் ரெசிடுயுகளை மட்டுமல்ல சார்ஜ் செய்யப்பட்ட மற்றும் போலார் ரெசிடுயுகளும் இந்த குறிப்பிட்ட புரதங்களை உறுதிப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளன ஒரு ஹைட்ரோபோபிக் மற்றும் கந்தகம் மற்றும் அரோமாட்டிக் போலார் மற்றும் சார்ஜ் போன்ற ரெசிடுயுகளை நாங்கள் தொகுக்கிறோம் இங்கே பார்க்கவும் இந்த ரெசிடுயுகளின் விருப்பத்தை உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளில் ஈடுபட விரும்புகிறீர்கள் இந்த ரெசிடுயுகள் ஏதேனும் இரண்டாம் நிலை கட்டமைப்பு விருப்பத்தேர்வில் உள்ளதா என்பதைப் பார்ப்போம் எனவே பெரும்பாலும் நாம் பீட்டா தாள்களைக் காணலாம் மேலும் இந்த ஆல்பா ஹெலிக்ஸைத் தொடர்ந்து மற்றொரு ரெசிடுயுகள் உள்ளன இது பீட்டா ஸ்ட்ராண்ட் ரெசிடுயுகளை மற்ற ரெசிடுயுகளுடன் அதிகம் தொடர்புபடுத்துகிறது என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் இது பீட்டா ஸ்ட்ராண்டில் பல ரெசிடுயுகள் அடையாளம் காணப்படுவதற்கான காரணம் இந்த புள்ளிவிவரத்தை நீங்கள் பார்த்தால் உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகள் முக்கியமாக பீட்டா இழைகளில் இருப்பதைக் காணலாம் ஆனால் ஆல்பா ஹெலிக்ஸ்களிலும் பல விஷயங்கள் உள்ளன இப்போது இந்த வெவ்வேறு வகையான உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளை நீங்கள் பல்வேறு பீட்டா இழைகளில் பல ரெசிடுயுகளை கவனித்தால் இந்த தொடர்புகள் அல்லது இந்த இடைவினைகள் நெட்வொர்க்கை உருவாக்குகின்றனவா அல்லது அவை ஊடாடும் நெட்வொர்க்கைக் கொண்டிருக்க முயற்சிக்கிறதா என்பது ஒரு கேள்வியே அதேபோல் சில மாணவர்களை ஒன்றாகப் பார்த்தால் அவர்கள் ஒன்றாக சில நெட்வொர்க்கை உருவாக்குவார்கள் எனவே எஸ் 1 எஸ் 2 எஸ் 3 பல நிகழ்வுகளின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது என்பதை நான் சுவாரஸ்யமாகக் கண்டறிந்தேன் இது ஸ்ட்ராண்ட் 1 ஸ்ட்ராண்ட் 2 வரை ஸ்ட்ராண்ட் 8 ஆகும் எனவே அனைத்து உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளும் குறிப்பிடப்பட வேண்டிய ரெசிடுயுகள் முக்கியமாக நீங்கள் ஸ்ட்ராண்ட் 7 இல் பார்த்தால் ஸ்ட்ராண்ட் 8 மற்றும் ஸ்ட்ராண்ட் 5 உடன் ஒப்பிடும்போது எங்களுக்கு 6 உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகள் கிடைத்தன ஸ்ட்ராண்ட் 5 க்கு 5 4 மற்றும் 8 க்கு 2 உள்ளது எனவே ஆனால் இந்த ரெசிடுயுகள் ஒன்றுக்கொன்று தொடர்புகொள்கின்றன அவை தொடர்பு நெட்வொர்க்கை உருவாக்குகின்றன இதேபோல் இது எஸ் 5 முதல் எஸ் 8 வரை இருப்பதைக் கண்டால் அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் பல ரெசிடுயுகளை நீங்கள் காணலாம் இது புரதத்தை உறுதிப்படுத்தவும் பல குறிப்பிட்ட புரதங்களின் நிலைத்தன்மையை பராமரிக்கவும் உதவுகிறது எனவே இந்த தகவலை எவ்வாறு பெறுவது எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு சேவையகத்தை உருவாக்கினோம் இது ஸ்ரைடு என்று அழைக்கப்படுகிறது புரத கட்டமைப்புகளில் உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகள் உள்ளன இது ஒரு PDB குறியீட்டை எடுக்கும் அல்லது எம் டி சிமுலேஷன்களிலிருந்து தரவைப் பெற்றால் உங்கள் கட்டமைப்புகளை பதிவேற்றலாம் ஒரு குறிப்பிட்ட சங்கிலிக்கு இந்த உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளை நீங்கள் பெற விரும்பினால் நாங்கள் சங்கிலியைக் குறிப்பிடலாம் அல்லது அவை முதல் சங்கிலி அல்லது அனைத்து சங்கிலிகளையும் எடுத்துக் கொண்டால் நீங்கள் ஸ்டார் வைக்கலாம் த்ரெஷோல்ட மதிப்புகள் இது சரி செய்யப்படவில்லை ஏனென்றால் த்ரெஷோல்ட மதிப்புகளைத் தேர்ந்தெடுப்பதற்கான விருப்பத்தை நாங்கள் தருகிறோம் நீங்கள் மின் மதிப்பை முக்கியமாக சீரமைப்பு கன்செர்வேசன் மதிப்பெண் லாங் ரேங்ச் ஆர்டர் ஹைட்ரோபோபசிட்டி அல்லது உறுதிப்படுத்தும் மையத்திற்கு பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் இந்த மதிப்புகளைக் கொடுக்கலாம் பின்னர் எந்தவொரு புரத கட்டமைப்பிலும் ரெசிடுயுகளை உறுதிப்படுத்துவதாக அடையாளம் காணப்பட்ட ரெசிடுயுகளை நீங்கள் பெறலாம் இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கியபோது டிஐஎம் பேரல் புரோட்டீன்களுடன் தொடங்கினோம் ஏனெனில் அவை குறிப்பிட்ட தன்மையைக் கொண்டிருக்கினறன பின்னர் அவை பல்வேறு வகையான புரதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளன இப்போது நீங்கள் எந்தவொரு குறிப்பிட்ட இந்த உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகள் புரதத்திற்கும் இந்த புரத மதிப்புகளைக் கொடுக்கக்கூடிய எந்த புரதங்களையும் நீங்கள் காணலாம் மற்றும் உங்கள் பிடிபி ஐடியைக் கொடுக்கலாம் எனவே நீங்கள் உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளையும் பி காரணிகளுடன் ஒப்பிட்டுப் பார்த்த ஒரு வழியையும் நீங்கள் பெறுகிறீர்கள் பின்னர் சோதனை தரவு தெரிந்தால் உறுதிப்படுத்தும் ரெசிடுயுகளையும் ஒப்பிடலாம் பல சோதனை டெல்டா ஜி அல்லது டெல்டா டிஎம் மதிப்புகள் பிறழ்வின் மீது அறியப்படுகின்றன பின்னர் நீங்கள் அனைத்து நிலையற்ற மரபுபிறழ்ந்தவர்களையும் சேகரிக்கலாம் பின்னர் நீங்கள் புரதத்தை சீர்குலைக்கும் என்று உங்கள் எச்சத்தை மாற்றினால் இந்த வழக்கு குறிப்பிடத்தக்க விலகலைக் கொண்ட மரபுபிறழ்ந்தவர்களைப் பாருங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு மோலுக்கு 1 கிலோ கலோரை 1Kcalmole அல்லது ஒரு மோலுக்கு 2 கிலோ கலோரை 2Kcalmole எடுத்துக் கொண்டால் இந்த ரெசிடுயுகள் இந்த நடைமுறைகளைப் பயன்படுத்தி ரெசிடுயுகளை உறுதிப்படுத்துவதாகவும் அடையாளம் காணப்படுகின்றனவா என்பதைப் பாருங்கள் இந்த வழக்கில் இதற்கு சோதனை தரவு தேவைப்படுகிறது ஒரு தனித்துவமான ஆதாரம் இந்தத் தரவையும் தரவுத்தளத்தின் சக்தியையும் சேகரிக்க முயற்சிப்பது நல்லது உங்களிடம் ஒரு தரவுத்தளம் இருந்தால் நீங்கள் தரவுத்தளத்தை வினவலாம் மற்றும் எந்தவொரு குறிப்பிட்ட பிறழ்வுகளையும் சீர்குலைக்கும் இந்த ரெசிடுயுகளை நீங்கள் பெறலாம் இது ஒரு குறிப்பிட்ட புரதத்தை உறுதிப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமானது என்பதற்காக இந்த ரெசிடுயுகள் புரதத்தை சீர்குலைக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம்